எட்ஜ்ஜை அடிப்படையாகக் கொண்ட அல்லது 2D ஃபைனைட் எலிமெண்ட் செயல்முறையை பற்றிய நமது கலந்துரையாடலை தொடர்வோம் டோட்டல் ஃபீல்டில் உள்ள அன்னோன்களை கணக்கில் உருவகப்படுத்த மிகவும் இயல்பான ஒரு முறையைப் பற்றி நாம் பார்த்தோம் முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் நினைவில் வைத்திருக்க வேண்டியது என்னவென்றால் பவுண்டரி கண்டிஷனை உபயோகப்படுத்த வேண்டும் என்றால் நாம் இன்சிடென்ட் ஃபீல்டை கழிக்கவோ அல்லது கூட்டவோ செய்ய வேண்டும் மேலும் ஸ்கேட்டர்ட் பீல்டு டேர்மில் மட்டுமே பவுண்டரி கண்டிஷனை உபயோகிக்க வேண்டும் வலது புறத்தில் உள்ள இரண்டு டேர்ம்களில் ஒன்று மட்டுமே எஞ்சியுள்ளது அது அறியப்பட்ட ஒரு மதிப்பை கொண்டுள்ளது இந்தக் கணக்கை உருவாக்கம் செய்யும் மற்றொரு முறை ஸ்கேட்டர்ட் பீல்டு உருவாக்கம் என்று அழைக்கப்படுகிறது அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம் இங்கு நாம் எடுத்துக் கொண்ட வேறியபில் ஸ்கேட்டர்ட் பீல்டு நாம் ஏற்கனவே என்று அறிவோம் என்ன வகையான கம்ப்யூடேஷனல் டொமைன் பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆகையால் இப்போது அதைப் பற்றி குறிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும் இதுவரை நாம் கூறிய எடுத்துக்காட்டை பார்க்கும்பொழுது முன்பு பார்த்த உருவாக்கங்கள் இங்கே உள்ளன இங்கே வலது புறத்தில் உள்ள டேர்ம்களை பார்க்கிறீர்கள் ஆகையால் இது மொத்த டொமைனையும் சுற்றியுள்ள பவுண்டரி ஆகும் இங்கே ஆப்ஜெக்ட் எங்கு உள்ளது என்று நாம் கேட்க தேவையில்லை பெரும்பாலும் வெளிப்புறத்தில் இது அதிகமான பவுண்டரியைக் கொண்டுள்ளது ஸ்கேட்டர்ட் ஃபீல்டு உருவாக்கத்தில் இந்த கணக்கு சற்று மாறுபடுகிறது எனவே அது எவ்வாறு நிகழ்கிறது என்று பார்க்கலாம் இங்கே ஒரு டொமைன் மற்றும் சில ஆப்ஜெக்ட்டுகளை எடுத்துக்கொள்வோம் அதன் குறியீடுகளை பற்றி ஏற்கனவே பார்த்தோம் என்பது மிகவும் வெளிப்புறத்தில் உள்ள பவுண்டரி என்பது ஆப்ஜெக்ட் ஆகும் எனவே இதை என்றும் என்றும் அழைக்கிறோம் ஆகையால் டொமைன் என்பது இரண்டும் இணைக்கப்பட்டது அதாவது மொத்த டொமைன் ஆகும் மாணவர் சார் Ω என்பது டொமைன் என்றால் Γ என்பது என்ன Γ என்பது வெளிப்புற பவுண்டரி ஆகும் மாணவர் Γ Γ′ என்பது ஆப்ஜெக்ட் பவுண்டரி ஆகும் மாணவர் Ω என்பது Ω என்பது ஆப்ஜெக்ட் இல்லாத டொமைனின் பகுதி ஆகும் எடுத்துக்காட்டாக ஆப்ஜெக்ட் என்பது விமானம் என்றும் அதைச் சுற்றிலும் காற்று சூழ்ந்துள்ளது என்றும் எடுத்துக்கொள்வோம் எனவே காற்று என்பது Ω மற்றும் ஆப்ஜெக்ட் என்பது Ω′ ஆகும் குறிப்பிட்டு கூற வேண்டுமென்றால் அதை குறுக்குவெட்டு செய்தால் அது நல் செட் ஆகும் எனவே இங்கு குறுக்குவெட்டு இல்லை என்று மிகவும் தெளிவாக தெரிகிறது நான் டொமைனை 2 இணைக்கப்படாத பவுண்டரிகளாக பிரிக்கிறேன் நான் இரண்டு இணைக்கப்படாத பகுதிகள் ஆகவும் மற்றும் பொதுவான பவுண்டரி Γ′ ஆகவும் பிரித்து கொள்கிறேன் எனவே இதில் எந்த குழப்பமும் இருக்கக் கூடாது இப்போது நான் டொமைனை இரண்டு பகுதிகளாக பிரித்து உள்ளேன் நாம் ஒமேகாவில் இருந்து ஆரம்பிப்போம் ஆகையால் நான் விலிருந்து ஆரம்பிக்கும்போது மேக்ஸ்வெல் சமன்பாடுகளை பற்றி பார்க்கவேண்டியுள்ளது அங்கு சொல்லப்பட்ட அதே படிகளை திரும்பவும் செயல்படுத்தி வீக் ஃபார்ம் பெறுவதற்கு செயல்படுத்தி உள்ளோம் என்ன மாற்றம் நிகழ்கிறது வலதுபுறத்தில் ஒரு லைன் இன்டெக்ரலும் மற்றும் காண்டூர் இன்டெக்ரலும் உள்ளன எனவே இங்கு இரண்டு இன்டெக்ரல்கள் உள்ளன நாம் திரும்பவும் பின்னால் சென்று ஏற்கனவே பார்த்தவற்றை நினைவு படுத்துவோம் இங்கே நான் வீக் வடிவத்தை எழுதும்போது வலது பக்கத்தில் ஒரு டேர்ம் உள்ளது படத்தில் இங்கே பச்சை பகுதியை எடுத்துக் கொண்டால் இந்த இரண்டு இன்டெக்ரல்கள் இருக்கும் ஆகவேதான் இதை நான் டைவர்ஜென்ஸ் தியரத்தின் விளைவாக ஏற்பட்டது என்று கூறியுள்ளேன் இருந்தாலும் பவுண்டரிகளிலும் மூடும் பகுதிகளிலும் நிறைய லைன் இன்டெக்ரல்கள் உள்ளன ஏனென்றால் டைவர்ஜென்ஸ் தியரத்தின் கொள்கைப்படி இது வெளிப்புற பிளக்ஸ் ஆகும் ஆகவே பல லைன் இன்டெக்ரல்கள் அல்லது காண்டூர் இன்டெக்ரல்கள் இங்கே இருக்கும் நாம் இப்போது என்ன செய்யலாம் ஸ்கேட்டர்ட் பீல்ட் உருவாக்கத்தில் உள்ள வித்தியாசம் என்னவென்றால் இங்கே நாம் இரண்டு வெவ்வேறு வீக் வடிவங்களை எழுதுகிறோம் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒன்றாக எழுதுகிறோம் அதாவது டோட்டல் பீல்டு மற்றும் ஸ்கேட்டர்ட் உருவாக்கத்தை எவ்வாறு நாம் உடைக்கிறோம் இது எலக்ட்ரோ மேக்னடிக்சின் மற்ற செயல் முறைகளிலும் உள்ள பொதுவான தன்மையாகும் இப்போது திரும்பவும் ஃபைனைட் டிஃபரன்ஸ் டைம் டொமைனுக்கு செல்வோம் ஆகவே இது உண்மையில் ஒரு பொதுவான கோட்பாடு இது ஃபைனைட் எலிமெண்ட்டுக்கு மட்டும் குறிப்பாக உள்ளது அல்ல நான் ஒமேகாவிலிருந்து ஆரம்பித்தால் இது இரண்டு வெவ்வேறான இன்டெக்ரல்கள் நான் இங்கு குறிப்பிட்டிருக்கும் குறியீடுகள் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் என நினைக்கிறேன் இரண்டு இன்டெக்ரல்களுக்கும் இன்டெக்ரண்ட் என்பது பொதுவாக உள்ளது ஆகவே நான் ஒரு தடவை மட்டும் எழுதுகிறேன் இங்கு வெவ்வேறான இன்டெக்ரல்கள் உள்ளன இப்பொழுது நான் தேர்ந்தெடுத்த வேறியபில் என்பது ஸ்கேட்டர்ட் பீல்டு ஆகும் ஆகையால் இங்கே நான் ஒன்றை தெளிவுபடுத்த இருக்கிறேன் நான் H என்று எழுதுவது உண்மையில் அதாவது ஸ்கேட்டர்ட் பீல்டு ஆகும் இதை இன்னும் தெளிவுபடுத்துவதற்காக இவ்வாறு நான் செய்துள்ளேன் மாணவர் சார் இரண்டு கேஸ்களிலும் டெஸ்டிங் பங்க்ஷன் ஒரே மாதிரியானதா இதுவரை ஒரே ஒரு கேஸ் மட்டுமே இருக்கிறது அதற்குரிய டெஸ்டிங் பங்க்ஷன் மட்டுமே உள்ளது மாணவர் எனவே கேள்வி என்னவென்றால் டெஸ்டிங் பங்க்ஷன் இன் வடிவம் என்னவாக இருக்க வேண்டும் என்பதாகும் எனது வேறியபில் இப்போது ஸ்கேட்டர்ட் பீல்டு என்று எடுத்துக்கொண்டாலும் டெஸ்டிங் பங்க்ஷன் என்பது ஒரே மாதிரி தான் உள்ளது அதே அடிப்படை பங்ஷனில் நான் இப்போது அன்னோன்களை விரிவாக்க போகிறேன் அடிப்படை பங்க்ஷன் என்பது அதே மாதிரி தான் இருக்க போகிறது ஆகவே டெஸ்டிங் பங்க்ஷன் என்பது முன்பு நாம் பார்த்ததில் என்ன உள்ளதோ அதவே இங்கேயும் தொடர்கிறோம் இதுவரை இந்த கணக்கீடுகளில் எந்த சிக்கலும் இல்லை பவுண்டரி டேர்ம்களில் எந்த இடங்களில் பிரச்சினைகள் வரலாம் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் எந்த பகுதியை நாம் குறிப்பாக கவனமாக கையாள வேண்டும் என்பதையும் பார்க்க வேண்டும் நான் இதை ஆரம்பித்தவுடன் உங்களுக்கு தெளிவாகிவிடும் நான் ஒரு தடவை ரிவிஷன் செய்தால் உங்களுக்கு தெளிவாகிவிடும் இப்போது அடுத்ததாக நான் இரண்டு வெவ்வேறான வீக் வடிவங்களை எழுதியிருக்கிறேன் இடது பக்கத்தில் என்ன நிகழ்கிறது இதை பார்க்கும் முன்பு ஸ்கேட்டர்ட் பீல்டு என்றால் என்ன இது ஒரு உருவாக்கப்பட்ட பீல்டு ஆகும் மாணவர் எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டும் இல்லை என்றால் ஸ்கேட்டர்ட் பீல்டு என்பது இருக்காது இதை எங்கே உணர முடிகிறது இங்கே அப்சர்வர் நிற்பதாக எடுத்துக்கொண்டால் இதை உணரலாம் அவர் இன்சிடென்ட் ஃபீல்டை பார்த்து ஆப்ஜெக்ட் உள்ள போதும் இல்லாத போதும் இருக்கும் ஒப்புமைகளை பார்க்கலாம் ஆகவே இதுதான் அப்சர்வர் இருக்கும்போது ஸ்கேட்டர்ட் ஃபீல்டின் இயல்பான அர்த்தம் இப்போது ஆப்ஜெக்ட் உள்ளது மேலும் அப்சர்வர் ஆப்ஜெக்ட் உள்ளே இருக்கிறார் ஸ்கேட்டர்ட் பீல்டை குறைப்பதில் ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா கணித வாயிலாக நான் ஸ்கேட்டர்ட் ஃபீல்டை விவரிக்க முடியும் அதாவது டோட்டல் பீல்ட் மைனஸ் இன்சிடென்ட் அனாலிடிகல் வடிவத்தில் நான் இன்சிடென்ட் பீல்ட் என்பதை அறிவேன் கணித வாயிலாக ஸ்கேட்டர்ட் ஃபீல்டை விவரிக்க முடியும் ஆனால் ஆப்ஜெக்டின் உள்ளே என்றால் ஸ்கேட்டர்ட் ஃபீல்டுக்கு எந்த ஒரு அர்த்தமும் எழுத முடியாது ஏனென்றால் எதனோடு இதை ஒப்பிட முடியும் ஆப்ஜெக்டின் உள்ளே என்று எடுத்துக்கொண்டால் இங்கு ஆப்ஜெக்ட் இருக்காது அதனால் எந்த ஒரு கேசும் எடுத்துக்கொள்ள முடியாது நான் ஆப்ஜெக்டின் உள்ளே இருந்தால் ஒரே ஒரு கேஸ் மட்டும் உள்ளது நான் ஆப்ஜெக்ட் க்கு வெளியே இருக்கும் போது இரண்டு கேஸ்கள் அதாவது ஆப்ஜெக்ட் உள்ளது என்றும் ஆப்ஜெக்ட் இல்லை என்றும் இரண்டு கேஸ்களை எடுத்துக்கொள்ளலாம் இப்போது நான் டோட்டல் பீல்டு மற்றும் இன்சிடென்ட் பீல்டு ஆகியவற்றை ஒப்பிட முடியும் ஆப்ஜெக்டின் உள்ளே நான் இருக்கும்போது இந்த வித்தியாசத்தை ஏற்படுத்துவதில் அர்த்தம் இல்லை அதாவது எது டோட்டல் மற்றும் எது இன்சிடென்ட் என்று பிரிக்க இயலாது ஆகவே ஆப்ஜெக்டின் உள்ளே என்று எடுத்துக் கொள்ளும்போது டோட்டல் பீல்டை வேறியபில் ஆக எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவே இன்னொரு வகையில் இன்சிடென்ட் பீல்டை கூறுவதென்றால் இது பிரீ ஸ்பேசில் மேக்ஸ்வெல் சமன்பாட்டை ஏற்றுக்கொள்ளுமா ஆம் டோட்டல் பீல்டு மேக்ஸ்வெல் சமன்பாட்டை பிரீ ஸ்பேசில் ஏற்றுக்கொள்ளும் ஸ்கேட்டர்ட் பீல்டு சூப்பர்பொசிஷன் தத்துவத்துக்கு கீழ்ப்படியும் ஆகவே நான் இந்த சமன்பாடு 1ஐ இவ்வாறு எழுத முடியும் ஏனென்றால் சமன்பாடு 1 மேக்ஸ்வெல் சமன்பாட்டில் இருந்து நான் கடைசியாக பெற்றதாகும் மாக்ஸ்வல் சமன்பாட்டுக்கு ஸ்கேட்டர்ட் பீல்டு கீழ்ப்படியும் டோட்டல் பீல்டு மற்றும் இன்சிடென்ட் பீல்டு ஆகியவையும் கீழ்ப்படிகின்றன ஆனால் நான் ஆப்ஜெக்ட் இன் உள்ளே இருக்கும் கேசில் மேக்ஸ்வெல் சமன்பாட்டுக்கு ஸ்கேட்டர்ட் பீல்டு கீழ்ப்படியும் என்று கூற இயலுமா ஆப்ஜெக்ட் இன் உள்ளே இருக்கும்போது மேக்ஸ்வெல் சமன்பாட்டுக்கு இன்சிடென்ட் பீல்டு கூட கீழ்ப்படியாது எளிய கேஸாக நான் ஒரு பிளைன் அலையை எடுத்துக்கொண்டால் அதாவது பிரீ ஸ்பேசில் ஒரு பிளைன் அலை பயணிப்பதாக எடுத்துக்கொண்டால் அதன் வடிவம் வெற்றிட அலை எண் ஆகும் இப்போது நான் ஆப்ஜெக்ட் இன் உள்ளே எடுத்துக் கொண்டால் உள்புறத்தில் பிளைன் அலை வடிவம் அதே மாதிரி இருக்குமா எடுத்துக்காட்டாக இங்கு 'k' என்பதும் மாறுபடுகிறது அலை எண் மீடியத்தின் உள்ளே மாறுபடக்கூடும் அலை நீளமும் மாறுபடும் ஆனால் அலைவரிசை அதே தான் இருக்கும் அலையின் நீளம் மாறுபடும்போது வேகம் மாறுபடும் இதை எல்லாம் நாம் அறிவோம் ஆகவே மீடியத்தின் உள்ளே உள்ள மேக்ஸ்வெல் சமன்பாடுகளுக்கு இன்சிடென்ட் பீல்டு என்பது ஒரு தீர்வாக இருக்காது என்பதை அறிவோம் மாணவர் இந்த சமன்பாட்டை நீங்கள் மாற்ற முடியுமா சரி நாம் இப்போது அதை பார்க்கலாம் எனவே ஒற்றை பரிமாண நிலையை எடுத்துக் கொள்வோம் மீடியத்தில் வெளியே மேக்ஸ்வெல் சமன்பாடு என்ன என்பதை காண்போம் இங்கு வெற்றிடம் உள்ளது இது எனக்கு என்ற ஒரு தீர்வைத் தருகிறது மீடியத்தில் உள்ளே என்று நாம் கருதும் பொழுது இது அதற்கு தீர்வாகுமா இடது புறத்தில் என்ன நிகழ்கிறது மாணவர் k என்பது ல் இருந்து வித்தியாசமாக உள்ளது எனவே இது என்று எழுதலாம் இருக்கும் பொழுது எந்த ஆப்ஜெக்ட்டும் கிடையாது அதன் மூலமாக மேக்ஸ்வெல் சமன்பாடுகளுக்கு இன்சிடென்ட் பீல்டு கீழ்ப்படியாது என்று அறிந்தோம் ஆனால் மீடியத்தில் உள்ளே மேக்ஸ்வெல் சமன்பாடுகளுக்கு எது கீழ்ப்படிகிறது மாணவர் டோட்டல் பீல்டு கீழ்ப்படிகிறது அதனால் தான் ஆப்ஜெக்ட்டின் உள்ளே இதை இன்சிடென்ட் மற்றும் ஸ்கேட்டர்ட் என்று தனித்தனியாக உடைக்க இயலாது ஆப்ஜெக்ட்டின் உள்ளே ஒரே ஒரு பீல்ட் மட்டும் உள்ளது அதுதான் இந்த சமன்பாட்டுக்கு தீர்வாகிறது இந்த எளிய ஒரு பரிமாண எடுத்துக்காட்டு நமக்கு இதை நிரூபிக்கிறது எனவே உட்புறத்தில் உள்ள வேறியபில் ஆக உள்ளது நான் இங்கே H என்றே வைத்துக்கொள்கிறேன் ஏனென்றால் சமன்பாடு ஒன்று மேக்ஸ்வெல் சமன்பாட்டில் இருந்து உருவாக்கப்பட்டது என்பதை நீங்கள் ஞாபகம் வைத்திருக்க வேண்டும் நான் எந்த வேறியபிலை தேர்ந்தெடுத்தாலும் அது மாக்ஸ்வல் சமன்பாட்டை திருப்திப் படுத்த வேண்டும் மேக்ஸ்வெல் சமன்பாட்டை திருப்திப்படுத்தவில்லை என்றால் நான் இதை கொண்டு வர இயலாது இப்போது என்ன நிகழ்கிறது இடதுபுறம் மிகச்சரியாக அதே மாதிரியே உள்ளது மட்டும் H ஆக மாறியுள்ளது இந்த வெக்டர் ஒரு இரட்டை பரிமாணம் அதாவது dxdy என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அதனால்தான் நான் 'r' ன் மேல் வெக்டர் குறியீடு காட்டியுள்ளேன் வலது புறத்தில் என்ன நிகழ்கிறது அங்கே எத்தனை டேர்ம்கள் இருக்கப் போகின்றன மாணவர் ஒரே ஒரு டேர்ம் மட்டும் மாணவர் ஆம் நாம் இப்போது இரண்டு வெவ்வேறு வகையான சமன்பாட்டு செட்டுகளை பெற்றிருக்கிறோம் இங்கே ஒரு முக்கியமான கருத்து என்னவென்றால் இவை இரண்டையும் எவ்வாறு இணைக்கப் போகிறோம் என்பதாகும் நாம் எவ்வாறு இதை செய்ய முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் எங்கே இன்சிடென்ட் பீல்டு உள்ளது இதுவரை நாம் இன்சிடென்ட் பீல்டை காணவில்லை எங்கிருந்து இன்சிடென்ட் பீல்டு வருகிறது பவுண்டரியில் இருந்து வருகிறது எந்த பவுண்டரியில் இருந்து வருகிறது இங்கே இரண்டு பவுண்டரிகள் உள்ளன நான் இதுவரை அதை சமன்பாட்டில் காண முடியவில்லை ஆகவே நாம் ஒவ்வொரு சமன்பாடாக பார்க்கலாம் முதலாம் சமன்பாட்டில் வலதுபுறத்தில் 2 டேர்ம்கள் உள்ளன ஆகையால் என்னவிதமான தோராய மதிப்பீடுகள் அல்லது என்ன வகையான பவுண்டரி கண்டிஷன்கள் உபயோகப்படுத்த வேண்டும் எனவே சமன்பாடு 1 வலது புறத்தில் உள்ளது மாணவர் ஆம் அதை ஈ க்ராஸ் என்று அர்த்தம் கொள்கிறோம் ஆம் இங்கே நாம் சில இயற்கணிதங்களையும் கையாள வேண்டியுள்ளது மற்றும் ஒரு பவுண்டரி கண்டிஷன் ஆம் நாம் வலது புறத்தில் ஒரு பவுண்டரி கண்டிஷன் ஐயும் உபயோகப்படுத்த வேண்டியுள்ளது கேள்வி என்னவென்றால் வலது புறத்தில் உள்ள இரண்டு டேர்ம்களில் முதலாம் சமன்பாட்டில் ஒவ்வொரு பவுண்டரிக்கு ஒரு டேர்ம் உள்ளது ஆகையால் முதல் டேர்மில் நான் என்ன செய்யவேண்டும் முதல் டேர்மை நான் என்ன செய்ய முடியும் என்ன பவுண்டரி கண்டிஷனை உபயோகப்படுத்த வேண்டும் இங்கே நான் ரேடியேஷன் பவுண்டரி கண்டிஷனை உபயோகப்படுத்த முடியுமா முதலாம் டேர்மில் இது ஸ்கேட்டர்ட் பீல்டு ஆக இருக்கிறதா முதலாம் சமன்பாடு வேறியபில் எட்ஜ்ஜில் தோன்றக்கூடிய ஒரு ஸ்கேட்டர்ட் பீல்டு ஆகுமா மாணவர் ஆம் இது ரேடியேஷன் பவுண்டரி கண்டிஷனுக்கு கீழ்ப்படியுமா காமா பவுண்டரி என்பது கணிதவியலில் கற்பனையான பவுண்டரி அதிலிருந்து எந்த பீல்டு நாம் வருவதற்கு விரும்புவதில்லை ஆகவே இதை இயற்கையான இடத்தில் அப்ளை செய்ய வேண்டுமென்றால் மாணவர் என்பதே சரியான விடை ரேடியேஷன் பவுண்டரி கண்டிஷன்களை உபயோகப்படுத்தினால் என்ற வடிவத்தில் சில சமன்பாட்டு அமைப்புக்களை உருவாக்குவதே நமது நோக்கமாகும் இதை நாம் சால்வ் செய்து எல்லா இடத்திலும் பீல்டுகளை பெறப் போகிறோம் மாணவர் இது பவுண்டரி கண்டிஷன் ஆம் இது பவுண்டரி கண்டிஷன் மாணவர் நாம் அதே முறையிலேயே செய்யப்போகிறோமா நாம் அதே வகையிலேயே செய்யப்போகிறோம் நாம் 'a' பெறுவதற்காக செய்ய இருக்கிறோம் என்பதில் b என்பது தெரிந்த மதிப்பாகும் நான் இதை சால்வ் செய்ய முடியும் அன்னோன்களை கொண்ட x வெக்டர் களாகவும் களாகவும் உடைக்கப்படுகின்றன இரண்டுக்கும் பொதுவானவை சில உள்ளன எனது டேர்ம் 1ல் RBCயை அப்ளை செய்தால் டோட்டல் பீல்டு போன்று இன்ஸிடெண்ட் பீல்டும் உட்புறத்தில் தோன்றுமா இதில் நான் ரேடியேஷன் பவுண்டரி கண்டிஷனை டேர்மில் அப்ளை செய்யும்போது இதை இரண்டாக உடைக்கிறேன் மேலும் வலது புறத்தில் தோன்றும் இன்ஸிடெண்ட் பீல்டு இந்த டெர்ம் இங்கே வருகிறது இன்சிடென்ட் ஃபீல்டு இங்கு வரப்போவதில்லை இது ஏற்கனவே உள்ள ஸ்கேட்டர்ட் பீல்டு இதிலிருந்து எதையும் கழிப்பதற்கு தேவையில்லை பவுண்டரி கண்டிஷன் ஸ்கேட்டர்ட் ஃபீல்டுக்கு அப்ளை செய்யப்பட்டுள்ளது நமது வேறியபில் ஸ்கேட்டர்ட் பீல்டு எனவே நாம் இந்த இரண்டாவது டேர்மில் அனைத்தையும் செய்ய வேண்டும் எனவே இது இவ்வாறாக எழுதப்படுகிறது இங்கே காட்டப்பட்டுள்ளது போன்று அதே மாதிரியான லாஜிக்கை நாம் அப்ளை செய்கிறோம் ஏற்கனவே நாம் செய்ததை நினைவு கூறுங்கள் இது நாம் பயன்படுத்தப் போகும் லாஜிக் வலது புறத்தில் உள்ள இந்த டேர்ம் இவ்வாறாக எழுதப்படுகிறது இது ஏற்கனவே உள்ளது இதை நாம் கவனித்து நடைமுறைப்படுத்த வேண்டும் இரண்டாவது டேர்ம் என்பது என்ன இரண்டாவது டேர்மில் நாம் என்ன செய்ய வேண்டும் அதற்கென்று குறிப்பிட்ட பவுண்டரி கண்டிஷனை நான் அப்ளை செய்ய முடியுமா இதற்கு பதில் இல்லை என்று என்றுதான் சொல்ல வேண்டும் இதை அப்படியே விட்டு விடலாம் எனவே இந்த இரண்டாம் டேர்ம் மற்றும் சமன்பாடு இரண்டில் உள்ள வலது பக்கம் இரண்டுமே ஒரே மாதிரியான பவுண்டரி கண்டிஷன்களை கொண்டது நாம் இந்த டேர்ம் அப்படியே விட்டுவிடுகிறோம் இது ஏனென்று சிறிது நேரத்தில் உங்களுக்கு தெரியும் இப்போது உள்ள முக்கியமான கேள்வி இன்சிடென்ட் பீல்டுக்கு என்ன நிகழ்ந்தது இந்த சமன்பாடு அமைப்பில் எங்கே இன்சிடென்ட் பீல்டு நுழைகிறது மாணவர் சமன்பாடு 1 டோட்டல் ஃபீல்டில் எழுதப்படுகிறது அதாவது டோட்டல் பீல்ட் உருவாக்கத்தில் இது எழுதப்படுகிறது மாணவர் எனவே அட்டவணைப்படுத்தப்பட்ட மதிப்புகளை உபயோகப்படுத்துகிறோம் நாம் முன்பு என்ன செய்தோம் ஸ்கேட்டர்ட் பீல்டு உருவாக்கத்தில் நாம் முன்பு என்ன செய்தோம் ஸ்கேட்டர்ட் பீல்டில் எடுத்துக்கொள்ளப்படும் வேறியபில் எங்கு உள்ளது இன்சிடென்ட் ஃபீல்டு எங்கே மறைந்தது பவுண்டரியில் எந்த வேறியபில்களை மாற்றிக் கொண்டிருக்கிறோம் ஆகையால் இப்போது ஒரு குறிப்பிட்ட பவுண்டரியை பார்த்தால் இங்கே நான் என்ன எழுத முடியும் இங்கு இரண்டு முக்கோணங்களை கற்பனை செய்து கொள்ளுங்கள் உள்புறத்தில் நாம் ஒரு முக்கோணத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த முதல் முக்கோணம் உள்புறத்தில் உள்ளது வெளிப்புறத்தில் உள்ள முக்கோணத்தை முக்கோணம் 2 என்று எடுத்துக்கொள்வோம் இப்போது முக்கோணம் ஒன்றில் பவுண்டரியில் அதன் எட்ஜ்களை நாம் பார்க்கும் பொழுது இங்கே வேறியபில் முக்கோணத்தின் உள்ளே இந்த வேறியபில் என்பது 'H' ஆகும் ஆகவே ஒரே எட்ஜ் இரண்டு வெவ்வேறு மதிப்புகளை பெறுகிறது அந்த இரண்டு மதிப்புகளைக்கு இடையே உள்ள வித்தியாசம் என்ன அது இன்சிடென்ட் பீல்டு ஆகும் இப்போது நாம் இரண்டாவது முக்கோணத்தை பார்த்தால் வேறியபில் என்பது H முக்கோணம் 1ல் வேறியபில் ஆனால் பவுண்டரியில் இந்த இரண்டுக்குமான வேறுபாடு என்பது இன்சிடென்ட் ஃபீல்டு என்பதை அறிவோம் ஆகவே நாம் பெறும் மூன்றாவது சமன்பாடு என்பது என்று இருக்கும் ஆகவே இதுதான் நமது மூன்றாவது சமன்பாடு ஆகவே இதை எவ்வாறு சமன்பாட்டு அமைப்புக்கு கொண்டுவரமுடியும் இதை சற்று நீளமாக நான் கூற வேண்டும் ஆனால் இது புரிந்துகொள்வதற்கு எளிமையானது இங்கு நான் என்ன செய்கிறேன் என்றால் இது நமது காலம் வெக்டர் x அன்னோன்கள் என்று எடுத்துக்கொள்வோம் நான் இதை உடைத்து இலிருந்து எட்ஜ் மற்றும் இலிருந்து எட்ஜ் என்று உடைக்கிறோம் ஆகவே இங்கு விலிருந்து மற்றும் ல் இருந்து சில எட்ஜ்களை காட்டியுள்ளேன் ஆனால் நாம் இப்போது என்ன செய்யப்போகிறோம் என்பது மிகவும் எளிமையானது நாம் டபுள் கவுண்டிங் செய்ய இருக்கிறோம் இந்த இரண்டு வேறியபில்களையும் இரண்டு தடவை கவுண்ட் செய்கிறோம் அதாவது இந்த எட்ஜ்களை இரண்டு தடவைகள் கவுண்ட் செய்கிறோம் ஒரு கேசில் உள்ள வேறியபில்கள் ஸ்கேட்டர்ட் பீல்டு ஆகும் மற்றொரு கேஸில் உள்ள வேறியபில்கள் இன்சிடென்ட் பீல்டு ஆகும் நான் இந்த மூன்றாவது சமன்பாட்டை உபயோகித்து மற்றொரு சமன்பாட்டு செட்டை பெறுகிறேன் அது நடுவில் உள்ள எட்ஜ்களுக்காக மட்டும் உள்ளது வலது புறத்தில் உள்ள டேர்ம் பூஜ்ஜியம் அல்லாத ஒரு மதிப்பை பெறுகிறது இந்த சமன்பாட்டில் இருந்து நாம் இன்சிடென்ட் ஃபீல்டை பெறலாம்